காலை வணக்கம் நண்பர்களே கடந்த விரிவுரையில் நாம் பெரும்பாலும் ஏரோஃபாயில் என்ஏசிஏ ஏரோஃபாயில் பெயரிடலைப் பற்றி பேசுவதைக் கண்டோம் இப்போதெல்லாம் பல தனிப்பயனாக்கப்பட்ட ஏரோஃபாயில்கள் உள்ளன அவை வெவ்வேறு உற்பத்தி நிறுவனம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனங்களுக்கான வர்த்தக ரகசியமாக இருக்கின்றன ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக அந்த பெயரிடல் மற்றும் தொடர்புடைய விஷயங்களிலிருந்து வெளியே வருவோம் ஒரு வடிவமைப்பாளருக்கு ஒரு ஏரோஃபாயிலை எளிமையான முறையில் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது இதனால் அது ஒரு ஏரோஃபாயிலைத் தேர்ந்தெடுப்பதில் மட்டுமல்லாமல் இந்த ஏரோஃபாயில் பகுதியையும் உருவாக்குகிறது ஒரு இறக்கை இறுதியாக நீங்கள் பயன்படுத்தும் எந்த ஏரோஃபாயில் அல்லது ஒரு இறக்கை பகுதியாக மாற வேண்டும் எனவே ஒரு வடிவமைப்பாளரின் எண்ணத்தைப் பொருத்தவரை இன்னும் கொஞ்சம் ஆழமாகச் செல்வோம் மேலும் வடிவமைப்பாளரின் முன்னோக்கு இருப்பு என்னவென்று பார்ப்போம் அந்த ஏரோஃபாயில் கள் அல்லது தரவுத்தளம் போன்றவை முதலில் நாம் CL CD ஐப் பற்றி பேசுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது பின்னர் சில பகுதி Cm இவை அனைத்தும் ஏரோஃபாயில் பண்புகள் எங்கள் முதல் பாடத்திட்டத்திலிருந்து ஒரு CL என்பது ரெனால்ட்ஸ் எண் α மேக் எண்ணின் செயல்பாடாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் நான் ஒரு வடிவமைப்பாளராக ரெனால்ட்ஸ் எண்ணில் அதிக கவனம் செலுத்துவேன் நான் ஒரு விமானத்தை வடிவமைக்க வேண்டுமானால் நான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் வடிவமைப்பு உயரம் என்ன மற்றும் என்ன பயண வேகத்தை வடிவமைக்க வேண்டும் அது ஏன் முக்கியமானது ஏனென்றால் எனக்கு CL CD தெரியும் அவை ரெனால்ட்ஸ் எண்ணுடன் வேறுபடுகின்றன இது பிசுபிசுப்பு சக்தியால் மந்தநிலை சக்தியின் விகிதம் என்று எனக்குத் தெரியும் நீங்கள் எழுதலாம் 𝑅e 𝜌𝑈𝐿𝜇 எனவே நான் அதிக உயரத்திற்குச் செல்கிறேன் ஏனென்றால் நான் U ஐ வைத்திருந்தாலும் ரோ மாறுகிறது பாகுத்தன்மை அப்படியே இருக்கிறது என்று நான் கருதினாலும் அது உண்மையில் ஒரு உண்மையான அனுமானம் அல்ல ஆனால் அடர்த்தி மிக வேகமாக குறைகிறது எனவே ரெனால்ட் எண் மாறுகிறது எனவே உங்கள் CL மற்றும் CD யும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாங்கள் ஏரோஃபாயில் பற்றி பேசும்போது ஒரு தரவுத்தள NACA ஏரோஃபாயில் இருப்பதைக் குறிப்பிட்டுள்ளேன் நீங்கள் NACA ஏரோஃபாயில் 6 தொடர் அல்லது 4 தொடர்களுக்கான கூகிள் என்றால் CL மற்றும் CD ப்ளாட்டுகள் ஒரு வேலையில் கொடுக்கப்பட்டுள்ளன அல்லது உங்களுக்குத் தெரிந்த பயிற்சிகள் நாங்கள் அவற்றை வழங்குவோம் ஆனால் இதுபோன்ற ஒவ்வொரு மதிப்புகளும் குறிப்பிட்ட ரெனால்ட்ஸ் எண்ணைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே நீங்கள் அத்தகைய ஏரோஃபாயிலை வடிவமைக்கும்போது அல்லது தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஏரோஃபாயில் ரெனால்ட் எண்ணுக்கு போதுமானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்கள் முக்கிய வடிவமைப்பு உயரத்திற்கும் வடிவமைப்பு பயண வேக நிலைமைகளுக்கும் design cruise speed நெருக்கமாக உள்ளது வெட்டுப்புள்ளியைப் பற்றி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கணிசமாக ரெனால்ட்ஸ் எண்ணில் மாற்றம் இருந்தால் ஓட்டத்தின் சிறப்பியல்பு மாறக்கூடும் அல்லது உங்கள் CL மதிப்பீடுகள் மாறக்கூடும் உதாரணமாக நீங்கள் ஒரு லேமினார் ஏரோஃபாயில் வடிவமைக்க நினைத்தால் லேமினார் ஏரோஃபாயிலுடன் சிறகு இறக்கை மேற்பரப்பில் ஒரு அழுக்கு அல்லது சில உற்பத்தி குறைபாடு இருந்தால் ஓட்டம் கொந்தளிப்பாக மாறக்கூடும் ஆனால் இந்த விஷயத்தில் தயவுசெய்து நீங்கள் கணக்கிட்ட ரெனால்ட்ஸ் எண்ணைப் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அழுக்கு காரணமாக அல்லது சில குறைபாடுகள் காரணமாக லோக்கல் ஓட்டம் கொந்தளிப்பாக இருக்கலாம் அல்லது மழை பெய்யும்போது நிலைமையைப் பற்றி சிந்திக்கலாம் பெரும்பாலும் ஓட்டம் கொந்தளிப்பாக மாறும் எனவே நான் ரெனால்ட்ஸ் எண்ணைப் பற்றி பேசும்போது ஒன்று இதை அடிப்படையாகக் கொண்டது அதே நேரத்தில் நீங்கள் கட் ஆப் ரெனால்ட்ஸ் எண்ணையும் பார்க்க வேண்டும் அவை மேற்பரப்பு பூச்சு அடிப்படையில் மதிப்பிடப்படலாம் எனவே அந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் நாங்கள் செய்யப்போகிறோம் ஆனால் சுருக்கமாக இந்த கட்டத்தில் நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஆம் நான் என்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் பறக்கப் போகும் ரெனால்ட்ஸ் எண் என்ன அதன்படி தரவுத்தளத்திலிருந்து ஏரோஃபாயிலை நான் தேர்ந்தெடுப்பேன் இது மிகவும் முக்கியமானது எல்லை அடுக்கின் இந்த மாற்றத்தை சுற்றி ரெனால்ட் எண் 105 ஐ சுற்றி நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் இது லேமினார் முதல் கொந்தளிப்பானது வரை நடக்கும் இறக்கை கொண்டு பறக்கும் பெரும்பாலான விமானங்களில் 10 மில்லியன் மதிப்புள்ள ரெனால்ட்ஸ் எண் ஒரு பொதுவான எண்ணைக் கொண்டிருக்கும் எனவே இது கிட்டத்தட்ட கொந்தளிப்பான மண்டலத்தைப் போன்றது மேலும் நீங்கள் லேமினார் ஏரோஃபாயில் என்று அழைக்கும் ஒன்றை நீங்கள் வடிவமைக்கும் வரை மற்றும் லேமினாரிலிருந்து வெகு தொலைவில் இல்லை எனவே லேமினார் ஓட்டத்தை உறுதிப்படுத்த ரெனால்ட்ஸ் எண் ஒரு லேமினாராக இருக்க வேண்டும் என்ற நிலையை ரெனால்ட்ஸ் எண் திருப்திப்படுத்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும் வழக்கு விவரங்களுடன் வடிவமைப்பில் வெளிப்படையாகச் செல்லும்போது அந்த விவரங்கள் அனைத்தும் நாம் பேசுவோம் இந்த வடிவமைப்பு பாடத்திட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒரு சிக்கல் என்னவென்றால் எங்களுக்கு நிறைய தரவுத்தளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே உங்கள் அனைவருக்கும் எனது அறிவுரை நீங்கள் கூகிள் அல்லது பல வடிவமைப்பு புத்தகங்களை புத்தகமாக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நான் ரேமரைப் பின்தொடர்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல வடிவமைப்பாளராக இருந்தால் அல்லது நீங்கள் ஒரு நல்ல வடிவமைப்பாளராக மாற விரும்பினால் நீங்கள் உண்மையிலேயே இந்த பாடத்திட்டத்தை அனுபவிக்கவும் ரேமரின் விமான வடிவமைப்பு புத்தகத்தை Reymers's book of Aircraft Design பெறுங்கள் அதன் ஆரம்ப பகுதியில் 1 முதல் 1 கடிதப் பரிமாற்றத்தைக் காண்பீர்கள் நான் புத்தகம் அல்லது மேட்டிரியல் பற்றி குறிப்பிடுவேன் இதன்மூலம் நீங்கள் ஒரு குறுக்கு சரிபார்ப்பைப் பெற முடியும் நீங்கள் படித்தவுடன் ஒரு சொற்பொழிவைக் கேட்பதை விட அதிகம் கற்றுக்கொள்கிறீர்கள் நான் லேமினார் பற்றி பேசும்போது 6 தொடர் ஏரோஃபைல் முதன்மையாக இந்த லேமினார் வாளியின் காரணமாக உந்துதல் பெற்றது என்பது உங்களுக்குத் தெரியும் காரணம் ஒரு குறிப்பிட்ட CL க்கு விமானத்தை வடிவமைத்தால் இது CL வடிவமைப்புதான் என்று நீங்கள் கூறலாம் இங்கே ஏரோஃபாயிலின் சி யில் கணிசமான அதிகரிப்பு இல்லை எனவே நான் இந்த வகையான ஏரோஃபைல் 4 சீரிஸ் ஏரோஃபாயில் ஆகியவற்றைச் சரிபார்த்தால் நீங்கள் மிகவும் திறமையாக பறக்கிறீர்கள் நான் இந்த CL இல் பறக்க விரும்புகிறேன் இது CL மற்றும் CD ஆகும் உடனடியாக எதிர் விசை அதிகரிக்கிறது எனவே ஏரோடைனமிக் செயல்திறனை சரியானதாக்க இது மிகவும் பொருத்தமான வழியாக இருக்காது எனவே அதனால்தான் இந்த வகையான ஒரு லேமினார் வாளி இயக்கப்படும் ஏரோஃபாயில் இது 6 தொடர்களிலிருந்து பிரபலமடைகிறது ஆனால் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு லேமினார் ஓட்டம் பற்றி சொல்கிறேன் இந்த விஷயங்கள் அனைத்தும் சொல்வது அல்லது கோட்பாட்டளவில் வாதிடுவது மிகவும் எளிதானது ஆனால் உற்பத்தி புள்ளியில் இருந்து பராமரிப்பு பார்வையில் இருந்து பார்க்கும்போது ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு விமானத்தை வடிவமைக்க விரும்புகிறீர்களா என்று நீங்கள் என்னை கேட்கலாம் சில எண்களை நான் யூகிக்க வேண்டும் எவ்வளவு CL ஐ கொண்டு நான் விமானத்தை வடிவமைக்க வேண்டும் பொதுவாக விமானம் CL 0 3 முதல் 0 5 வரை கொண்டு செல்வது ஒரு நல்ல யூக எண் guess no இது ஆரம்ப ஏரோஃபைலைப் பெற உதவும் வடிவமைப்பு உருவாகும்போது நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் இந்த கட்டத்தில் நாம் கருத்தியல் வடிவமைப்பு பற்றி விவாதிக்கிறோம் மீண்டும் இறுதியாக பார்த்தால் இது ஒரு ஏரோஃபைல் ஒரு தட்டையான தட்டு V வேகத்துடன் நகர்த்தப்பட்டால் இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் இது ஒரு எதிர்ப்பு R ஐ உருவாக்கும் இதை நாம் லிப்ட் என்று கூறுகிறோம் மற்றோன்றை நாம் இயக்கி என்று கூறுகிறோம் ஒரு சிறகு ஏன் தட்டையான தட்டுகளால் ஆனது அல்ல ஏரோஃபாயில் ஏன் பயன்படுத்தப்படுகிறது இங்கிருந்து அதிகரிக்கப்பட முதன்மைக் காரணம் நான் விரும்பும் CL ஐ அதிகரிப்பது நான் CD ஐ இழுக்க விரும்புகிறேன் அல்லது குறைக்க விரும்புகிறேன் CLCD என்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இது தான் முதன்மை குறிக்கோள் இந்த சமச்சீர் போன்ற ஒரு வடிவம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் என்ன நடக்கிறது 𝛼 0 ஓட்டம் இப்படி வருகிறது இங்கே என்ன நடந்தாலும் அதேதான் பிறகும் நடக்கும் இங்கே உங்கள் கோட்பாடுகள் ஓட்டம் துரிதப்படுத்துகிறது அல்லது அழுத்தம் குறைகிறது எனவே நிகர லிப்ட் நிகர CL என்பது 𝛼 0 இல் 0 என்பது மிகவும் எளிது ஆனால் இப்போது நான் இந்த பகுதியை அகற்றினால் கதை எவ்வாறு மாறுகிறது நான் இந்த பகுதியை அகற்றிவிட்டேன் ஓட்டம் இந்த திசையில் செல்லும்போது ஓட்டம் உங்களுக்குத் தெரிந்த இதை விரைவுபடுத்துகிறது இது விளிம்பின் பரப்பளவு குறைந்து வருவதால் வேகம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் போது அழுத்தம் நிலையான அழுத்தம் வீழ்ச்சி மற்றும் இயற்கையாகவே இந்த திசையில் ஒரு அழுத்த வித்தியாசம் இருக்கும் இது நாம் லிப்ட் என்று அழைக்கும் மேல்நோக்கிய திசை எனவே இப்போது இதற்கும் அதன் முழு பகுதியாக இருந்த சமச்சீர் ஏரோஃபாயிலுக்கும் என்ன வித்தியாசம் இந்த விஷயத்தில் வித்தியாசம் 0 க்கு சமமான ஆல்பாவில் உள்ளது இன்னும் 0 லிப்டுக்கு சமமான ஆல்பாவில் இருக்கும் லிப்ட் இருக்கும் ஆனால் சமச்சீருக்கு இது கண்ணாடியின் உருவமாக இருந்தால் இங்கே here α 0 என்றால் L 0 ஆக இருந்தால் இது கேம்பர்டு ஏரோஃபாயில் என்று நாம் அழைக்கும் தொடக்கமாகும் ரைட் சகோதரர்கள் எந்த வகை ஏரோஃபாயில் பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதை நான் இப்போது பார்த்தால் இதுதான் இது ரைட் சகோதரர் ஏர்ஃபாயில் முற்றிலும் கேம்பர்டு ஏரோஃபாயில் இதை நான் புரிந்து கொள்ள விரும்பினால் நான் என்ன செய்வது எங்கள் மொழியில் நாம் சராசரி கேம்பர் கோட்டை வரையலாம் மற்றும் சராசரி கேம்பர் கோடு இதுபோன்றதாக இருக்கும் 1908 ஆம் ஆண்டில் இதுதான் அவர்கள் பயன்படுத்திய ஒரு கேம்பர்டு ஏரோஃபாயில் என்று வைத்துக்கொள்வோம் எனவே எந்தவொரு உயர் அதிநவீன கருவியும் இல்லாமல் எந்த சி டி இல்லாமல் கற்பனை செய்வதைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இது முற்றிலும் பகுப்பாய்வு புரிதல் மற்றும் வடிவமைப்பாளர் அத்தகைய சிந்தனை செயல்முறையை ஊக்குவிக்க வேண்டும் மாறாக அந்த கருவிகளை எஃப் எம் நீங்கள் நல்ல வடிவமைப்பாளராக இருக்க விரும்பினால் அடிப்படை விஷயங்களை ஆஃப்லைனில் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் ஆனால் சிந்தனை செயல்முறை நீங்கள் உங்கள் விமானத்தை உருவாக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானத் தொகுதிகளைத் தேட வேண்டும் எனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தருகிறேன் ஏனெனில் இது முக்கியமானது மற்றும் நீங்கள் ஒரு வடிவமைப்பாளராக விரும்பினால் இது முக்கியம் இப்போது நான் இந்த வடிவத்தை விரும்பினால் இந்த தர்க்கத்துடன் நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் இதை மீண்டும் செய்தால் மேல் மற்றும் கீழ் விளிம்பின் விளிம்பை மாற்ற விரும்புகிறேன் இது ஒரு மாறுபட்ட அழுத்தத்தை ஏற்படுத்தும் இது மேல்நோக்கி வேலை செய்யும் வெவ்வேறு மாறுபட்ட வரையறைகளை முயற்சிக்க வேண்டிய அவசியம் ஏன் இருந்தது கவனம் என்பது லிப்ட் பெறுவதில் மட்டுமல்ல LD max கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு லிப்டும் உங்களுக்கு சில ட்ராக் தரும் நான் 2 D ஏரோஃபாயில் பற்றி பேசுகிறேன் இந்த எளிய 2 D ஏரோஃபாயில் 4 சீரிஸ் போன்றது இது லேமினார் வகையிலல்ல எனவே ஒவ்வொரு CL க்கும் ஒரு CD உள்ளது மற்றும் இந்த CD இண்டூஸ்ட் ட்ராக் அல்ல ஏனென்றால் ஏரோஃபாயில் கள் எல்லையற்ற இடைவெளியைக் கருதி உருவாக்கப்படுகின்றன மற்றும் எல்லையற்ற இடைவெளியில் இண்டூஸ்ட் ட்ராக் இல்லை ஓட்டம் பிரிப்பதன் காரணமாக இவை ஏற்படுகின்றன ஏனெனில் இந்த ஜென்டில்மேன் அங்கிள் ஆப் அட்டாக் ஒரு கட்டத்தில் அதிகரிக்கும் எனவே இந்த வகையான CD யில் ஸ்கின் பிரிக்க்ஷன் கூறு மற்றும் ஓட்டம் பிரிப்பதால் பிரஷர் ட்ராக் உள்ளது இவை சுழல் தூண்டப்பட்ட ட்ராக் ட்ராக் அல்லது இண்டூஸ்ட் ட்ராக் அல்ல கேள்வி நான் எந்த கட்டத்தில் CLCD பெறுகிறேன் ஏரோஃபாயிலின் விளிம்பை நான் எவ்வாறு உறுதிப்படுத்துவது CLCD இது ஒரு அம்சமாகும் இது வெவ்வேறு வகையான வரையறைகளை எவ்வாறு காணலாம் இரண்டாவது புள்ளி ஆல்பாவில் 0 க்கு சமமாக இருந்தால் ஆல்பாவில் 0 க்கு சமமாக இருந்தால் அதன் கேம்பர்டு ஏரோஃபாயிலை உயர்த்த வேண்டும் பின்னர் உங்களுக்கு Cmac of the wing அல்லது 0 க்கும் குறைவாக இருக்கும் ஏரோஃபாயில் எனப்படும் பிரச்சனை உள்ளது நான் பேசும் Cmac ஏரோஃபைல் மொமெண்ட் C4 பற்றி ஒரு குறிப்பு புள்ளி சரியாக இருக்கும் இப்போது புள்ளி என்னவென்றால் Cmac 0 ஐ விடக் குறைவாக இருந்தால் நாம் கேம்பரை சரியாக அதிகரிக்கும்போது அதிக சக்தி குறைந்த பகுதி C4 இல் ஒரு கணம் எதிர்மறையைத் தரும் சக்தியை உருவாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதன் பொருள் இங்கே ஒரு சக்தி இருந்தால் நான் அங்கு கட்டாயப்படுத்தினால் இந்த சக்தியை இங்கிருந்து இங்கிருந்து மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் Cmac என்று அழைக்கும் ஒரு சமநிலை தருணத்தை வைக்க வேண்டும் மேலும் இந்த புரிதலை நீங்கள் நிலைத்தன்மையிலும் கட்டுப்பாட்டிலும் வெளிப்படுத்தியுள்ளீர்கள் ஒரு வடிவமைப்பாளராக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் Cmac கழித்தல் 0 01 ஐ எவ்வாறு கையாளப் போகிறேன் மற்றும் கழித்தல் 0 மேலும் மேலும் CLmax ஐப் பெறுவதற்கான கேம்பரை நீங்கள் அதிகரிப்பதால் காண்பீர்கள் Cmac மேலும் மேலும் எதிர்மறையாகி வருகிறது இது இயற்கையாகவே உண்மை ஏனெனில் இந்த பகுதி அதிகரித்துக்கொண்டே செல்கிறது எனவே Cmac பெரிய எதிர்மறையாக இருப்பதன் உட்பொருள் என்ன இறுதியாக பாருங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் ஒரு விமானம் சீரானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இதுபோன்று பறப்பது சமநிலையாக இருக்க வேண்டும் அது மேலும் மேலும் Cmac எதிர்மறையைக் கொண்டிருந்தால் விமானத்தை கீழே எடுக்க முயற்சிக்கும் இந்த தருணத்தை கிடைமட்ட வால் வழியாக சமப்படுத்த வேண்டும் எனவே Cmac பொதுவாக பெரியதாக இருந்தால் அதை சமப்படுத்த வால் அளவை கிடைமட்ட அளவை அதிகரிக்க வேண்டும் அல்லது அந்த மொமெண்ட்டை சமப்படுத்த arm ஐ அதிகரிக்க வேண்டும் அல்லது அவை இரண்டையும் அதிகரிக்க வேண்டும் நீங்கள் கிடைமட்ட அளவை அதிகரிக்கும் தருணம் நீங்கள் இழுவை மற்றும் எடை அபராதத்தை அதிகரிக்கிறீர்கள் என்று அர்த்தம் நாங்கள் முன்னேறும்போது நீங்கள் பார்ப்பீர்கள் இறக்கையின் ஏ Cயுடன் விளையாடுவதன் மூலம் ஒரு வர்த்தகத்தை செய்ய ஒரு வழி இருக்கிறது ஆனால் பொதுவாக C mac எதிர்மறை திசையில் அதிகரிக்கும் போது கிடைமட்ட வாலில் இருந்து நாம் எதிர்பார்க்கும் முயற்சி கூடுதல் முயற்சி எனவே அளவு அதிகரிக்கும் அல்லது கணத்தின் கால அளவு விமான உருகியின் அளவு அதிகரிக்கும் இது எப்போதும் அதிகமாக ஊக்குவிக்கப்படுவதில்லை எனவே கேம்பர்டு ஏரோஃபாயில் பற்றி பேசும்போது ஒரு விஷயம் CL உயர்ந்ததாக இருக்க வேண்டும் CLCD அதிகமாக இருக்க வேண்டும் Cmac ஐ 0 க்கும் குறைவாக அதை கையாள விரும்புகிறேன் நான் ஒழுங்காக நான் அதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் ஸ்டால் கோணத்தில் வரும் மற்றொரு முக்கியமான விஷயம் உள்ளது உங்கள் விமானப் பிரிவில் அல்லது ஏரோஃபாயில் CLmax நீங்கள் மேலும் மேலும் கேம்பரிங் செய்கிறீர்கள் அதனால் நீங்கள் Clmax அதிகமாகப் பெறலாம் ஆனால் ஆல்பா ஸ்டாலின் விலை குறைவாகவோ அல்லது குறைவாகவோ ஆகும்போது இது ஆல்பா ஸ்டால் குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏரோஃபாயிலின் முழு பரிணாமமும் ஏரோடைனமிகலாக வந்துள்ளது இந்த நிலைமைகள் அனைத்தையும் கையாண்டபின் நம்மிடம் ஒரு ஏரோஃபாயில் இருப்பதை உறுதிசெய்கிறது இது இந்த 4 தடைகளையும் உகந்ததாக பூர்த்தி செய்கிறது அந்த திசையில் நான் இதைப் பற்றி பொதுவாகப் பேசும்போது நீங்கள் பார்த்தால் நான் மனதளவில் குறைந்த வேக விமான வடிவமைப்பிற்கு கவனம் செலுத்துகிறேன் ஆனால் மனிதகுலம் வேகத்தை விரும்புகிறது குறைந்த சப்ஸோனிக் முதல் சப்ஸோனிக் வரை சப்ஸோனிக் முதல் சூப்பர்சோனிக் அல்லது டிரான்சோனிக் சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் பல வழிகளில் முன்னேரும் சவால் செய்யப்படுகிறது அதன்படி நீங்கள் சிறகு அல்லது ஏரோஃபாயில் வடிவமும் மாறும் அதிவேகத்திற்கு தனி அமர்வு இருக்கும் இந்த நேரத்தில் நான் குறைந்த வேகத்தைப் பற்றி பேசுகிறேன் இதன் மூலம் நீங்கள் புரிந்துகொள்ளும் அடிப்படை விஷயம் நாங்கள் வேக நிலையை அதிகரிக்கும் அம்சங்களைச் சேர்க்கலாம் நாங்கள் ஏரோஃபாயில் பற்றிப் பேசும்போது நான் ஏரோஃபாயில் வரைந்தால் கேம்பர் கோடு அல்லது கேம்பர் வலது என்று சொல்ல வேண்டும் நான் இந்த கார்ட் கோட்டை வரைந்தால் உங்களுக்குத் தெரியும் பின்னர் கார்ட் செங்குத்தாக வரையவும் இந்த தூரம் கேம்பர் ஆகும் இது சமச்சீராக இருந்திருந்தால் கார்ட் மற்றும் கேம்பர்டு கோடு கேம்பர் 0 என்று சொல்வது ஒரே மாதிரியாகவோ அல்லது தற்செயலாகவோ இருந்திருக்கும் அதிகபட்ச கேம்பர் அதிகபட்ச கேம்பரின் இருப்பிடத்திற்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது என்பதையும் நாங்கள் அறிவோம் அது ஏன் முக்கியமானது அதிகபட்ச கேம்பரின் இருப்பிடம் இந்த பக்கமாக இருந்தால் அதாவது முழு லிப்ட் விநியோகத்திற்கும் கேம்பர் வரி ஒரு முக்கிய பங்களிப்பை செய்கிறது என்பதையும் அதிகபட்ச கேம்பரின் இருப்பிடம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதையும் நாங்கள் கவனித்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பிற்கு அதிகபட்ச கேம்பரின் இந்த இடம் முன்னால் இருப்பதை நீங்கள் விரும்பலாம் நாங்கள் CLmax உயர விரும்புகிறோம் சிறகுக்கு மேல் ஒட்டுமொத்த அழுத்த விநியோகத்தைப் பொறுத்து அதிகபட்ச கேம்பரின் இருப்பிடத்தை விநியோகிக்க நீங்கள் விரும்பலாம் இது காற்றியக்கவியல் செயல்திறனை உறுதி செய்யும் எனவே அதிகபட்ச கேம்பரின் இருப்பிடத்துடன் நாங்கள் விளையாடுகிறோம் அதனால்தான் ஏரோஃபைல் பெயரிடல் நீங்கள் கண்டறிந்த ஒரு விளக்கம் உள்ளது அங்கு அதிகபட்ச கேம்பர் 0 4c அல்லது அது போன்ற ஏதாவது அமைந்துள்ளது நாம் கவனித்த மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த தடிமன் மற்றும் கார்ட் விகிதத்திற்கு இது மிகவும் முக்கியமானது வடிவமைப்பாளர்களிடமிருந்து ஒரு வடிவமைப்பாளர் ஏன் tc விகிதத்தை tc ratio அதிகமாக விரும்ப வேண்டும் எனக்கு அதிக tc விகிதம் வேண்டும் என்று யாராவது சொன்னால் அது பொது உணர்வு அவர் பெரிய அளவைப் பெற முயற்சிக்கிறார் என்பது உடனடியாக உங்களுக்குத் தெரியும் அவர் எரிபொருள் நேரம் அல்லது சிறகுக்குள் வேறு சில துணை துணை அமைப்புகளுக்கு இடமளிக்க விரும்புகிறார் ஆனால் tc விகிதம் அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் கூறும் தருணம் ஏரோ டைனமிஸ்ட் அதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் அது சில தாக்கங்களைக் கொண்டுள்ளது என்கிறார் எனவே tc எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதைப் பார்ப்போம் எந்த வடிவமைப்பாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இப்போது உங்களுக்குத் தெரியும் இது நாங்கள் குறைந்த வேகம் மூக்கு ஆரம் பற்றி பேசுகிறோம் tc என்பது CLmax Stall αstall weight drag etc ஐ பாதிக்கும் என்று ஒரு பொதுவான புரிதல் உள்ளது ஆனால் ஒரு வடிவமைப்பாளர் தனது உணர்வில் சிலவற்றைப் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் விங் மிக உயர்ந்த விகிதம் மிதமான துடைப்பு பெரிய மூக்கு ஆரம் அதிக ஸ்டால் கோணத்திலும் விளைகிறது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இது குறைந்த வேகத்திற்கான அறிக்கை இதுவரை கேட்ச்வேர்டு சிறகு உள்ளது நாங்கள் இப்போது ஏரோஃபாயில் பற்றி பேசுகிறோம் திடீரென்று நாங்கள் இறக்கையில் குதித்தோம் அஸ்பெக்ட் விகிதம் மற்றும் ஸ்வீப் என்று ஒரு வார்த்தையையும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் இந்த விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் நீங்கள் அந்த படிப்புகளை உங்களுக்கு வசதியாக இருக்கச் செய்துள்ளீர்கள் ஏனெனில் சிறகு என்பது வெவ்வேறு ஏரோஃபாயில் அல்லது அதே ஏரோஃபாயில் கூடிய சிறகு என்று பொருள் இது சிறகு பகுதியின் பரப்பளவில் உள்ளது என்று நீங்கள் கூறும் போது அஸ்பெக்ட் விகிதம் மேலும் இது ஏரோஃபைல் மற்றும் ஓட்டம் இதுதானா என்பது உங்களுக்குத் தெரியும் நான் எனது ஏரோஃபாயிலை இப்படி இழுத்தால் பின்னர் ஸ்வீப் கோணத்தின் MCOS என்று ஒரு கூறு உள்ளது இது இப்போது சாதாரண கூறு M அல்ல அல்லது மாக் எண்Mach No என்றால் என்ன என்பது முக்கியம் இது அந்த ஸ்வீப்பை நீங்கள் அறிந்த இயல்பான கூறு மற்றும் நாங்கள் ஒரு மிதமான ஸ்வீப் பற்றி பேசுவது 15 டிகிரி 30 டிகிரி ஸ்வீப் உயர் விகித விகிதம் 8 க்கும் அதிகமானதைக் குறிக்கிறது இது குறைந்த வேகத்திற்கான ஒரு விமானத்தின் கலவையாக இருந்தால் நான் ஒரு பெரிய மூக்கு ஆரம் வைத்தால் எனக்கு அதிக ஸ்டால் கோணமும் CL max சரியாக கிடைக்கும் என்று நீங்கள் கருதலாம் ஆனால் நான் இப்போது பேசுவது லோ அஸ்பெக்ட்விகிதம் நான் டெல்டா விங் கொடுக்கும் பொதுவான உதாரணத்தை சொல்லலாம் கதை வேறு இவை அனைத்தும் நான் ஒரு வடிவமைப்பாளரின் உணர்வைப் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் அதிக வழிமுறை இல்லாமல் வெறுமனே பகிர்ந்து கொள்வார் குறைந்த விகித விகிதம் டெல்டா பிரிவுக்கு எங்களுக்கு கூர்மையான முன்னணி விளிம்பு தேவை என்பதைக் காண்போம் ஏனெனில் அவற்றின் லிப்ட் டெல்டா விங்கில் உருவாக்கப்படும் சுழல்களின் வழியாக இருப்பதால் இங்கு உருவாக்கப்படும் சுழல்கள் மிகவும் கூர்மையான முன்னணி விளிம்பில் பரிந்துரைக்கப்படுகின்றன டெல்டா விங் ஸ்டாலுக்கு மிகவும் தாமதமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் காற்று சுரங்கப்பாதை தரவை நீங்கள் பார்த்தால் நான் கிட்டத்தட்ட ஸ்டாலிங் செய்யவில்லை எனவே நீங்கள் ஒரு உயர் விகித விகிதம் மிதமான துடைப்பை வடிவமைக்கிறீர்கள் என்றால் ஸ்டால் கோணத்தின் அடிப்படையில் பெரிய மூக்கு ஆரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் கூர்மையான முன்னணி விளிம்பைத் தேட வேண்டும் மற்றும் stall தாமதமாகிறது உள்ளமைவுக்கு நீங்கள் எதையாவது வடிவமைக்கும்போதும் நீங்கள் தொகுப்பு செய்யும் போது நீங்கள் பல கேள்விகளை சரியாகக் கேட்க மாட்டீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கலைஞர் எனவே உண்மையான செயல்திறனை வெளிப்படுத்த சரியான வகை வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் மற்றொரு முக்கியமான விஷயம் தடிமன் விகிதம் இது இறக்கையின் கட்டமைப்பு எடையில் நேரடி பயன்பாட்டைக் கொண்டுள்ளது பொதுவாக கட்டமைப்பு எடை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறகு தலைகீழ் tc தடிமன் தண்டு விகிதத்திற்கு மாறுபடும் என்று கண்டறியப்பட்டுள்ளது tc பெரிதாக இருந்தால் இறக்கையின் கட்டமைப்பு எடை இந்த கடினமான உறவுக்கு விகிதாசாரமாகக் குறையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இது ஒரு உணர்வை வளர்ப்பதில் tc பாதி என்றால் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது இறக்கையின் எடை கிட்டத்தட்ட 40 சதவிகிதம் குறைகிறது இந்த உறவிலிருந்து மற்றும் பொதுவாக இறக்கை எடையிலிருந்து ஒரு வடிவமைப்பைத் தொடங்க இந்த எண்கள் முக்கியம் சிறகு எடை பொதுவாக விமானத்தின் மொத்த எடையில் 15 முதல் 20 சதவிகிதம் அல்லது விமான கட்டமைப்பு எடை அல்ல மொத்த கட்டமைப்பு எடை எனவே இறக்கையின் எடையில் 40 சதவிகிதம் குறைப்பு இருந்தால் நான் tc குறைத்துள்ளேன் என்பதை நீங்கள் காணலாம் எனவே திறம்பட ஒட்டுமொத்த விமான எடை 5 முதல் 6 சதவீதம் வரை குறையும் இந்த எண்களை நான் வைக்கிறேன் அதனால் நான் இதைச் செய்தால் நீங்களும் ஒரு உணர்வைப் பெறுவீர்கள் எனக்கு எவ்வளவு குறைப்பு கிடைக்கும் அது ஒரு நல்ல வடிவமைப்பாளரின் கருவி நாங்கள் t c ஐப் பற்றி பேசுகிறோம் என்பதால் வேறொரு அவதானிப்பை நீங்கள் வேரில் t c மற்றும் நுனியில் t c வைத்திருக்க வேண்டும் அவை வேறுபட்டவை கட்டமைப்பு ரீதியாக பதில் தெளிவாக உள்ளது ஏனெனில் அதிகபட்ச வளைக்கும் தருணம் வேரில் உள்ளது எனவே நீங்கள் ஏன் வேரில் அதிக விறைப்புடன் இருக்கக்கூடாது மற்றும் நுனியில் கணம் குறைகிறது ஆக நீங்கள் ஏன் இவ்வளவு பரப்பை விரும்புகிறீர்கள் வழக்கமான எண் வேரில் tc என்பது நுனியை விட 20 சதவிகிதம் முதல் 40 சதவிகிதம் வரை தடிமனாக இருக்கலாம் தோராயமான எண் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் எனவே பல ஆராய்ச்சியாளர்களிடமோ அல்லது பல வடிவமைப்பாளர்களிடமோ 40 சதவீதம் ஏன் 60 சதவீதமாக இருக்கலாம் என்று என்னிடம் கூறுவார்கள் எனவே இவை வழக்கமான எண் நீங்கள் புரிந்துகொள்ளும் ஒரு டிசைனராக இல்லை ஸ்மார்ட் ஆக இருக்க வேண்டும் என்பதன் பொருள் இந்த அளவு உங்களிடம் கிடைக்கிறது என்றால் உங்கள் எரிபொருள் தொட்டி மற்றும் பிற பாகங்களை இறக்கையின் அந்த இடத்தில் கொட்டலாம் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நுனியில் t c உடன் ஒப்பிடும்போது வேரில் t c அதிகமாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது t c அதிகமாக இருந்தால் இந்த பகுதி இந்த பகுதியை விட முன்கூட்டியே நிறுத்த முயற்சிக்கும் மேலும் எனது அய்லிரோன் போன்றவை இங்கே உள்ளன எனவே ரூட் முதலில் நிறுத்தப்படும் கணம் ரூட் ஸ்டால் முதலில் ஏன் ரூட் ஸ்டால் முதலில் டி சி அதிகமாக இருப்பதால் முதலில் ரூட் ஸ்டாலில் அது உடனடியாக வால் விமானத்தில் கிடைமட்ட வால் விமானத்தில் அதிர்வுகளை உருவாக்கும் பைலட் ஸ்டால் கண்டிஷன் நெருங்கி வருகிறது என்பதை அறிந்து கொள்வார் கதை தொடங்கியது இவை அனைத்தும் இரண்டாம் நிலை விளைவுகள் ஏனெனில் வேரில் வளைக்கும் தருணம் அதிகம் எனவே எனக்கு அதிக பகுதி தேவை இரண்டாம் நிலை விளைவு நல்லது ஸ்மார்ட் டிசைனர்க்கு விமானத்தின் எரிபொருள் தொட்டியை நிறுவுவதற்கு நான் அந்த அளவைப் பயன்படுத்துவேன் ஏரோ டைனமிஸ்ட் விமான இயக்கவியலாளர் நன்றாகச் சொல்கிறார் இது ஸ்டாலுக்கு சரியான முன் எச்சரிக்கையைப் பெற எனக்கு உதவும் எனவே ஒரு வடிவமைப்பாளருக்காக நான் எப்போதும் சொல்வது இதுதான் நீங்கள் பிரகாசமாக இருக்கக்கூடாது நீங்களும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் மோதல் இருக்கும் ஆனால் ஸ்மார்ட் வடிவமைப்பாளர் இந்த மோதல்களை இயற்கையான முடிவுக்கு பயன்படுத்துகிறார் விமானத்தை மிகவும் திறமையாக ஆக்குகிறார் இந்த tc நீங்கள் எந்த நியாயமும் இல்லாமல் என்னுடன் உடன்படுவீர்கள் நான் tc ட்ராக் கோஏபிசின்ட் அதிகரித்தால் இழுவும் அதிகரிக்கும் வெளிப்படையாக tc அதிகமாக இருந்தால் நீங்கள் வெளியே பெரிய அளவிலான திரவத்தைத் தொந்தரவு செய்கிறீர்கள் எனவே இழுவையும் அதிகரிக்கும் இதனுடன் ஒப்பிடும்போது tc அதிகமாக இருந்தால் இந்த 2 விஷயங்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் பிரிப்பதைப் பொருத்தவரை ஓட்டம் என்பது தெளிவாகத் தெரிகிறது இதை ஒப்பிடும்போது முந்தைய பிரிவினையுடன் ஒப்பிடும்போது இங்கே பிரதானமாக இருக்கும் எனவே ஒரு ட்ராக் மாற்றங்கள் உள்ளன பொதுவாக அந்த tc என்பதைக் காணலாம் நீங்கள் மீண்டும் விளக்கப்படங்களைக் காணலாம் நீங்கள் புத்தகத்தைப் பார்க்க வேண்டும் இது உங்கள் 0 05 என்று சொல்லலாம் இது இதுபோன்றது நீங்கள் tc ஐ 20 க்கு மேல் அதிகரிக்கும்போது இழுவை அபராதம் மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே எல்லோரும் 12 முதல் 14 சதவிகிதம் பற்றி பேசுகிறார்கள் அங்குதான் நீங்கள் கனமான ஏரோஃபாயில் அல்லது மெல்லிய ஏரோஃபாயில் பற்றி பேசுகிறீர்கள் ஓட்டப் பிரிப்பு என்பது ஒரு கட்டத்தில் செயற்கையாக திரவத்தை செலுத்துவதன் மூலம் ஓட்டப் பிரிப்பைக் கையாளக்கூடிய ஒரே பிரச்சினை என்றால் எனக்கு பெரிய tc தேவைப்பட்டால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் முழு வடிவமைப்பையும் பற்றி நான் பேசும்போது கையாளுவதற்கான உகந்த வழி என்ன என்பதைப் பார்க்கிறேன் ஒவ்வொரு உறுப்புக்கும் அவற்றின் வரம்புகள் என்ன ஒரு குறிப்பிட்ட எண்ணைத் தாண்டி ஏதாவது நடந்தால் என்ன ஆகும் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஸ்டாலைப் பற்றி மேலும் மேலும் பேசுவதால் நீங்கள் ஒரு ஏரோஃபாயிலின் tc பற்றி பேசும்போது ஸ்டால் பற்றி பேசுவதைத் தவிர்க்க முடியாது நான் ஸ்டாலைப் பற்றி பேசுகிறேன் முழுவதும் ஒரே ஏரோஃபைல் இருந்தால் நான் விங் பற்றி பேசுகிறேன் இது முழுவதும் ஒரே ஏரோஃபைல் மற்றும் இந்த பகுதியை விட இந்த பகுதி முன்பே நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் tc கூட சரியானது என்று கருதுகிறேன் அது நடப்பதை உறுதி செய்வதற்கான சிறந்த வழி நீங்கள் கொடுப்பதுதான் இங்கே திருப்பவும் இந்த இறக்கையை திருப்பவும் நீங்கள் இங்கே இறக்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது எதிர்மறையான திருப்பத்தை கொடுக்கிறீர்கள் இங்கே ஏரோஃபைல்கள் இது போன்றவை எனவே இங்கே ரூட் 12 டிகிரி இருந்தாலும் இங்கே 12 திருப்ப கோணத்தில் கழித்தல் ஆக உள்ளது எனவே மீண்டும் ஓட்டம் முதலில் வேரின் அருகே பிரிக்கும் பின்னர் நுனியில் பொதுவாக ஏரோ மாடலரின் மொழியில் அவர்கள் அதை வாஷ் அவுட் என்று அழைக்கிறார்கள் இது நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைத்த stall யை கையாளும் மற்றொரு வழி அதன் பிறகு நாம் திருத்த வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் நாங்கள் மெல்லியதாக ஏரோஃபாயில் இருந்து சிறகுக்கு செல்கிறோம் இந்தவிகித விகிதம் சரியானது மற்றும் எங்கள் ஆய்வுகள் செயல்திறன் பாடநெறியை நாங்கள் நினைவு கூர்ந்தால் இது நான் கொடுக்கும் விகித விகிதம் 6 விகித விகிதம் 8 மற்றும் விகித விகிதம் முடிவிலியாக இருக்கும் வடிவமைப்பாளராக நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த கோடுகளை இணையாக நினைக்காதீர்கள் நான் பரிந்துரைக்க முயற்சி செய்வது இந்த திசையில் விகித விகிதம் அதிகரித்து வருகிறது ஸ்டால் கோணத்தில் என்பதை கவனியுங்கள் ஸ்டால் கோணம் வலதுபுறம் குறைந்து வருகிறது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் அதன் இறக்கை குறைக்கும் a c டவுன்வாஷ் இது 𝜖C LM π𝑒𝐴𝑅 எனவே விகித விகிதம் அதிகரிக்கும் போது அதனுடன் இறக்கையின் டவுன் வாஷ் கீழ்நோக்கி குறையும் அதாவது இறக்கையின் விகித விகிதம் அதிகரிக்கும் இது என்ன தயவுசெய்து இது வால் பகுதி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதில் அப் வாஷ் மற்றும் டவுன் வாஷ் உண்டு நமக்கு தெரியும் இதில் டவுன் வாஷ் என்பது 𝜖 𝐶LW𝜋𝑒𝐴𝑅 மற்றும் வால் டவுன்வாஷ் 𝜖 2𝐶LW𝜋𝑒𝐴𝑅 அஸ்பெக்ட் விகிதத்தில் கவனம் செலுத்துங்கள் அது சொல்லும் செய்தி என்னவென்றால் இறக்கையின் விகித விகிதம் அதிகரித்தால் இந்த பங்களிப்பு குறைந்து கொண்டே செல்லும் அதாவது இதற்கு முன்பு 15 டிகிரி என்று சொன்னால் என்ன நடக்கிறது பொதுவாக அந்த கோணத்தில் விங் ஸ்டால்களுக்கு இந்த வீழ்ச்சியின் காரணமாக இந்த பகுதி 15 கழித்தல் ஐக் காணும் 𝜖 ஸ்லைடு நேரம் 4135 ஐப் பார்க்கவும் எனவே இது 17 டிகிரியில் நிறுத்தப்படலாம் விகித விகிதம் பெரியதாக இருந்தால் 𝜖 சிறியதாக இருக்கும் எனவே அது குறைவான ஸ்டாலிங் கோணத்தைக் கொண்டிருக்கும் ஆனால் விகித விகிதம் சிறியதாக இருந்தால் 𝜖 பெரியதாக இருக்கும் எனவே ஸ்டால் கோணம் அதிகரிக்கும் மற்றும் ஸ்டால் கோணத்தை அதிகரிக்கும் விகித விகிதம் சரியாக குறைந்து வருவதால் அது சரியாக நடக்கிறது ஏரோஃபாயிலுக்கு என்னிடம் 𝐶Lα 2d இருந்தால் 𝐶Lα 3d ஐ நான் எளிதாகக் கணக்கிட முடியும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் 𝐶 Lα3d 𝐶 Lα2d1 𝐶 Lα2d 𝜋𝑒𝐴𝑅 வடிவமைப்பாளர் இங்கிருந்து ஒரு உணர்வைப் பெற வேண்டும் விகிதம் 8 ஐத் தாண்டி 𝐶Lα இல் உள்ள மாற்றம் விகிதம் விகிதம் பெரியதாக இருந்தால் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கவில்லை 𝜖 குறைவானது என்பது இதன் அர்த்தம் இது உண்மையில் தாக்குதலின் கோணத்தைக் காண்கிறது ஏனெனில் தாக்குதலின் கோணம் இதை பார்க்கிறது இந்த பகுதியை அவர்கள் ஏதேனும் கோணத்தில் சொன்னால் αஉடன் வருகிறது என்று சொல்லலாம் இதன் காரணமாக 𝜖 உண்மையில் α ஐப் பார்க்கிறது இங்கு சிறகு உணரும் சக்தி இந்த கோணத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் ஆனால் இந்த கோணத்தில் அல்ல ஏனெனில் இங்கே கீழே டவுன் வாஷ் எனவே இந்த மனிதன் லிப்ட் சக்தியை விட குறைவாக இருந்தால் இந்த மனிதன் எப்போது குறைவாக இருப்பான் விகித விகிதம் பெரியதாக இருக்கும்போது எனவே விகித விகிதம் அதிகரிக்கும் போது மறைமுகமாக நான் ஒரு உறவைப் பெறுகிறேன் 𝐶Lα மேலும் இங்கு அதிகரிக்கும் விகித விகிதம் முடிவிலியாக மாறும்போது விகித விகிதம் குறைந்துவிட்டால் இந்த மனிதர் 0 ஆகிறார் எனவேஎனவே 𝐶Lα 3d 𝐶Lα 2d மற்றும் 𝐶Lα ஆக மாறுகிறது 2d என்பது உங்களிடம் இருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பு எனவே விகித விகிதம் அதிகரித்து வருவதால் சாய்வு உண்மையில் அதிகரிக்கும் ஆனால் விகித விகிதம் 8 ஐத் தாண்டி இறக்கையின் 𝐶Lα இல் எந்த மாற்றமும் இல்லை எனவே ஒரு வடிவமைப்பாளராக நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் நான் ரேடியனுக்கு 5 5 அல்லது ரேடியனுக்கு 5 முதல் 5 5 வரை 𝐶Lα இறக்கையின் 3 டி என எடுத்துக்கொள்கிறேன் நான் சில தோராயமான கணக்கீடுகளைச் செய்யத் தொடங்குகிறேன் ஆனால் இதை எழுதும்போது விகித விகிதம் 8 அல்லது 8 ஐ விட அதிகமாக உள்ளது என்பது எனக்குத் தெரியும் இவை அனைத்திலும் வடிவமைப்பாளரின் உணர்வு சரிதான் உங்களுக்குத் தெரிந்த விகிதத்துடன் மற்றொரு வடிவமைப்பாளரின் முன்னோக்கு உள்ளது 𝐴𝑅 𝑏2 𝑆w ஒரு நிலையான Sw வடிவமைப்பாளருக்கான பிற கருத்தாய்வுகளின் அடிப்படையில் நீங்கள் இறக்கைப் பகுதியை முடிவு செய்திருக்கலாம் b நேரடியாக √𝐴𝑅 to க்கு விகிதாசாரமாகும் இது மற்றொரு மிக முக்கியமான உறவாகும் இது வடிவமைப்பாளருக்கு எண்களுக்கான ஆரம்ப உணர்வைப் பெற உதவுகிறது மேலும் ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் விகித விகிதம் வழியாக LD எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அது ஏன் முக்கியமானது விகிதம் நான் விகிதத்தை அதிகரித்தால் தூண்டப்பட்ட இழுவை பகுதி குறைந்து கொண்டே போகும் இழுவை பகுதியை குறைப்பதும் குறைகிறது மேலும் கீழே டவுன் வாஷ் ல் நீங்கள் பார்த்த 𝐶Lα இல் ஒரு விளைவு ஏற்படுகிறது எனவே நான் LD ஐ விகிதத்தின் வழியாக எவ்வாறு உணருவது இது ஒரு முக்கியமான வடிவமைப்பாளரின் உணர்வும் கூட அதைப் பார்ப்போம் நாங்கள் பற்றி LDMAX பேசுவோம் என்பது உங்களுக்குத் தெரியும் 𝐶L√CD0K K என்பது உங்களுக்குத் தெரியும் 𝐾 1𝜋𝑒𝐴𝑅 இவை அனைத்தும் உங்கள் விரல் நுனியில் உள்ளன 𝐶D 𝐶D0 𝐾𝐶L 𝐶L√CD0K LDMAX 𝐶D 2𝐶D0 ஆக என்னCLCD CLCD√CDO1𝜋𝑒𝐴𝑅 2𝐶D0 எனவே தீர்க்கும் போது இது வெளியே வரும் CLCD ≈√𝐴𝑅 எனவே வடிவமைப்பாளருக்கான செய்தி CLCD உடன் √𝐴𝑅 மாறுபடும் எனவே நான் அஸ்பெக்ட் விகிதம் அதிகரிக்கிறேன் என்றால் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்தால் CL அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஒரு வடிவமைப்பாளருக்கான புரிதல் செயல்திறன் பாய்ச்சல்கள் அல்லது ஸ்திரத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டு பாடநெறியில் நாங்கள் படித்த அனைத்தையும் நான் முன்பே உங்களுக்குச் சொன்னேன் வடிவமைப்பாளரின் பார்வையில் அந்த விஷயங்களை முன்வைக்க ஒருங்கிணைக்க முயற்சிப்பேன் அதனால்தான் நான் இந்த எண்ணைக் கொடுக்கிறேன் நாங்கள் சற்று வித்தியாசமான முறையில் விளக்கி இருக்கிறோம் மிக்க நன்றி